கேட் சோர்ஸ் மின்னழுத்தத்தை சரிசெய்வதற்குப் பதிலாக ஒரு நிலையான வடிகால் மின்னோட்டத்தில் ஒரு டிரான்சிஸ்டரைப் பயாஸ் செய்ய பல சார்பு சுற்றுகளை ஆய்வு செய்துள்ளோம் மேலும் அவை அனைத்தும் இங்கே காட்டப்பட்டுள்ளன நீங்கள் மின்னோட்டத்தை எங்கு உணர்கிறீர்கள் மற்றும் கருத்துகளை எங்கு பயன்படுத்துகிறீர்கள் என்பதற்கு வெவ்வேறு தேர்வுகள் உள்ளன அதன் அடிப்படையில் நீங்கள் நான்கு வெவ்வேறு வகையான சர்கியூட்கள் பெறுவீர்கள் இப்போது இந்த சர்கியூட்கள் அவை தேவைப்படும் இந்த தற்போதைய ஆதாரங்களைப் பயன்படுத்துகின்றன இப்போது நிச்சயமாக தற்போதைய கண்ணாடியைப் பயன்படுத்தி ஒரு மின்னோட்ட மூலத்திலிருந்து பல மின்னோட்ட மூலங்களை உருவாக்க முடியும் அதனால் அது சாத்தியமாகும் ஆனால் இந்த மின்னோட்ட மூலங்கள் பொதுவாக ஒருங்கிணைந்த மின்சுற்று இருக்கும்போது பெறுவது மிகவும் எளிதானது ஒருங்கிணைந்த சர்கியூட்கள் மற்றும் தனித்த கூறு சர்கியூட்களுக்கு பொருளாதாரம் சற்று வித்தியாசமானது உங்களிடம் ஒரு ஒருங்கிணைந்த சுற்று இருக்கும்போது கூறுகளின் எண்ணிக்கை ஒரு பொருட்டல்ல அது மொத்த பரப்பளவுதான் நீங்கள் ஒரு டிரான்சிஸ்டர் அல்லது மின்தடையத்தைப் பயன்படுத்தினாலும் விலை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ ஒரே மாதிரியாக இருக்கும் ஏனெனில் இது கூறுகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியை அடிப்படையாகக் கொண்டது உண்மையில் சில செயல்பாட்டில் ஒரு மின்தடை டிரான்சிஸ்டரை விட விலை அதிகம் அல்லது மின்தேக்கியானது டிரான்சிஸ்டரை விட விலை அதிகம் இப்போது நீங்கள் இந்த கூறுகளை வாங்கும்போது மற்றும் அவற்றைச் சுற்றி சர்கியூட்களை உருவாக்கும்போது உங்களிடம் தனித்த கூறு சுற்றுகள் இருக்கும்போது பொதுவாக இது இருக்காது மின்தடையங்கள் மற்றும் மின்தேக்கிகள் போன்ற செயலற்ற கூறுகள் மிகவும் மலிவானவை அதேசமயம் டிரான்சிஸ்டர்கள் மிகவும் விலை உயர்ந்தவை எனவே இந்த தற்போதைய மூலத்தை உணர நீங்கள் மற்றொரு டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்த மாட்டீர்கள் மேலும் இந்த தற்போதைய ஆதாரங்கள் மற்றும் பலவற்றை உணர்ந்துகொள்ள போதுமான நல்ல பொருத்தப்பட்ட டிரான்சிஸ்டரை நீங்கள் பெறாமல் இருக்கலாம் குறிப்பாக தனித்த கூறு சுற்றுகளில் மற்றும் சில சமயங்களில் ஒருங்கிணைந்த சுற்றுகளில் சார்புநிலைக்கு இது போன்ற தற்போதைய மூலத்தைப் பயன்படுத்தாமல் இருக்க சில உந்துதல் உள்ளது எனவே நாம் வேறு என்ன செய்ய முடியும் என்பதைப் பார்ப்போம் இவற்றில் ஒன்றை நான் உதாரணமாக எடுத்துக்கொள்கிறேன் ஆனால் அதே கொள்கை மற்றவற்றிற்கும் வேலை செய்கிறது விளக்கத்திற்கு சில எண் மதிப்புகள் nCox 100 µA V2 மற்றும் 1 V இன் த்ரெஷோல்ட் மின்னழுத்தத்தை எடுத்துக்கொள்கிறேன் மேலும் இந்த மின்னோட்டம் 200 µA என்றும் VGS கணக்கிட்டால் 3 V ஆக வரும் இந்த மின்னோட்டம் 200 µA 3 V இன் VGS ஐ ஒத்துள்ளது வழங்கல் மின்னழுத்தம் விளக்கப்படம் 10V என்று வைத்துக்கொள்வோம் இப்போது இந்த தற்போதைய மூலத்தை எப்படி அகற்றுவது என்பது கேள்வி அதை நான் எப்படி செய்வது முதலாவதாக இந்த மின்னோட்ட மூலமானது 200 µA மின்னோட்டத்தைக் கொண்டு செல்கிறது மற்றும் இந்த திசையில் 7 V மின்னழுத்தத்தைக் கொண்டுள்ளது இந்த மின்னோட்ட மூலத்திற்கும் இந்த மின்னழுத்த மூலத்திற்கும் உள்ள வேறுபாட்டை நான் காட்ட விரும்புவது இங்கே இந்த மின்னழுத்த மூலமானது 200 µA ஐ வழங்குகிறது மற்றும் பிற சர்கியூட்கள் இணைக்கப்பட்டிருந்தால் அவை சில தற்போதைய I1 ஐ வரைந்து அது I1 ஐயும் வழங்கும் புள்ளி என்னவென்றால் இந்த மின்னோட்ட மூலமானது உண்மையில் சிதறடிக்கும் சக்தியாகும் இரண்டு முனைய உறுப்புகளில் சிதறடிக்கப்பட்ட சக்தியை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் சில முனையங்களில் மின்னழுத்தம் நேர்மறையாக வரையறுக்கப்பட்டால் செயலற்ற அடையாள மரபுப்படி மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்தை நீங்கள் கருதுகிறீர்கள் அந்த முனையத்தில் மின்னோட்டம் சென்று கொண்டிருக்க வேண்டும் பின்னர் சிதறடிக்கப்பட்ட சக்தி V I மற்றும் இதன் மூலம் உருவாக்கப்படும் சக்தி V I ஆகும் நீங்கள் இதைப் பின்தொடர்ந்தால் இந்த தற்போதைய மூலமானது 1 4 மெகாவாட் ஐச் சிதறடிப்பதைக் காணலாம் அதேசமயம் இந்த மூலமானது I1 பூஜ்ஜியமாகக் கருதி 10 V 200 µA 2 mW ஐ உருவாக்குகிறது இப்போது நீங்கள் இந்த மின்னழுத்த மூலத்தை மாற்ற முடியாது இது ஆற்றல் மூலமாகும் அதேசமயம் இந்த மின்னோட்ட மூலமானது ஆற்றல் மூலமாக இருக்கலாம் என்றாலும் இந்த குறிப்பிட்ட சுற்றுவட்டத்தில் மின்னழுத்தம் உண்மையில் சக்தியை சிதறடிக்கும் வகையில் உள்ளது இது ஒரு சிதறல் உறுப்பு எனவே மறைமுகமாக இது மற்றொரு சிதைவு உறுப்புடன் மாற்றப்படலாம் மற்றும் வெளிப்படையான வேட்பாளர் மின்தடையம் ஆகும் எனவே இப்போது நாம் இந்த மின்தடையத்துடன் மாற்றலாம் அடிப்படை மின்சுற்றுகளில் இருந்து சாப்ஸ்டிடூஷன் தியோரம் என அழைக்கப்படுவது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நான் நம்புகிறேன் சாப்ஸ்டிடூஷன் தியோரம் உங்களிடம் மின்தடையுடன் கூடிய மின்சுற்று இருந்தால் அதன் குறுக்கே மின்னழுத்தம் VR உள்ளது அதன் மூலம் தற்போதைய IR உள்ளது நிச்சயமாக ஓம் விதியின்படி R ஆனது VRக்கு சமமாக இருக்கும் பிறகு நீங்கள் மின்தடையை மாற்றலாம் மதிப்பு VR இன் மின்னழுத்த மூலத்துடன் அல்லது சுற்றுவட்டத்தில் உள்ள முனை மின்னழுத்தங்கள் அல்லது மின்னோட்டங்கள் எதையும் மாற்றாமல் மதிப்பு IR இன் தற்போதைய மூலத்துடன் இதை நீங்கள் நினைவில் கொள்ளவில்லை என்றால் அடிப்படை மின்சுற்றுகளுக்குச் சென்று இந்தத் தேற்றத்தைப் பற்றி அறியவும் இது மாற்றுத் தேற்றம் எனப்படும் எனவே அடிப்படையில் ஒரு மின்தடையை மற்றொரு உறுப்பு மூலம் மாற்றலாம் அது முழுவதும் அதே மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்தைக் கொண்டுள்ளது மூலம் இது பொதுவான மாற்று அல்ல இது சுற்றுகளில் பயன்படுத்தப்படும் ஆதாரங்களின் குறிப்பிட்ட மதிப்புகளுக்கு மட்டுமே உங்களிடம் சில மின்னழுத்த மூலங்கள் மற்றும் மின்னோட்ட மூலங்களுடன் ஒரு சுற்று உள்ளது அவற்றில் சில குறிப்பிட்ட மதிப்புகள் உள்ளன அந்த குறிப்பிட்ட மதிப்புகளுக்கு மட்டுமே மின்தடையை மின்னழுத்த மூலத்துடன் அல்லது தற்போதைய மூலத்துடன் மாற்ற முடியும் இப்போது நீங்கள் வேறு வழியில் செல்லலாம் என்று மாறிவிடும் உங்களிடம் ஏதேனும் மின்னழுத்த ஆதாரம் அல்லது மின்னோட்ட மூலத்துடன் சுற்று இருந்தால் மின்னழுத்தம் அல்லது மின்னோட்ட மூலத்தை மின்தடையம் மூலம் மாற்றலாம் இல்லையெனில் நீங்கள் எதிர்மறையான எதிர்ப்பை மாற்ற வேண்டும் மேலும் நீங்கள் சில ஒற்றை நிலைமைகளைப் பெறலாம் ஆனால் உங்களிடம் ஒரு மின்சுற்று இருந்தால் மின்னோட்ட மூலமானது சக்தியை சிதறடிக்கும் இடத்தில் நீங்கள் அதை ஒரு மின்தடையத்துடன் மாற்றலாம் மற்றும் எந்த மின்தடையத்துடன் அதை மாற்ற வேண்டும் அதன் வழியாக மின்னழுத்தமும் மின்னோட்டமும் அசல் மின்சுற்றில் உள்ளதைப் போலவே இருக்க வேண்டும் எனவே உதாரணமாக இந்த இயக்க புள்ளியில் இந்த மாற்று தேற்றம் ஒரு குறிப்பிட்ட இயக்க புள்ளியில் உள்ள மூல மின்னழுத்தங்களின் குறிப்பிட்ட மதிப்பிற்கு உண்மை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே இந்த கட்டத்தில் அதன் குறுக்கே 7 V மற்றும் அதன் மூலம் 200 µA உள்ளது மேலும் அதை ஒரு மின்தடையத்துடன் மாற்ற விரும்புகிறோம் மேலும் மின்தடையம் அதன் குறுக்கே 7 V மற்றும் அதன் மூலம் 200 µA இருக்க வேண்டும் ஆனால் நிச்சயமாக மின்தடையானது ஓம் விதியால் நிர்வகிக்கப்படுகிறது எனவே ஒரு மின்தடையம் முழுவதும் 7 V மற்றும் அதன் மூலம் 200 µA இருந்தால் மின்தடையின் மதிப்பு 7 V ஆக 200 µA ஆல் வகுக்கப்பட வேண்டும் இது 35 kΩ ஆகும் எனவே நீங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் இந்த தற்போதைய மூலத்தை நீங்கள் அகற்றலாம் அதை 35 kΩ மின்தடையுடன் மாற்றவும் நீங்கள் அதே மின்னோட்டத்தைப் பெறுவீர்கள் இப்போது இந்த சிக்கல்கள் ஒரு பகுப்பாய்வு சிக்கலாக உங்களுக்கு வழங்கப்பட்டால் உண்மையில் அது போன்றவற்றைத் தீர்க்க நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் நீங்கள் இந்த சர்க்யூட்டை எடுத்துக்கொள்வீர்கள் மின்னோட்டத்திற்கான மின்னோட்டம் என்னவென்று உங்களுக்குத் தெரியாது என்று பாசாங்கு செய்யலாம் நீங்கள் ஒரு இருபடிச் சமன்பாட்டைத் தீர்க்க வேண்டும் அது மிக எளிதாக வெளிவரும் அது 200 µA ஆக இருக்கும் எனவே உங்களிடம் 200 µA மின்னோட்ட ஆதாரம் இருந்தாலும் அல்லது 35 kΩ மின்தடையம் இருந்தாலும் நீங்கள் அதே மின்னோட்டத்தைப் பெறுவீர்கள் எனவே இது பல முறை பயன்படுத்தப்படுகிறது இந்த குறிப்பிட்ட சூழலில் தற்போதைய ஆதாரங்களை மின்தடையங்கள் மூலம் மாற்றுவதைப் பார்க்கிறோம் எனவே உங்களிடம் ஒரு சர்க்யூட் உள்ளது மற்றும் உங்களிடம் எங்காவது I0 இன் தற்போதைய ஆதாரம் உள்ளது மற்றும் அதன் குறுக்கே உள்ள மின்னழுத்தம் சில Vx மற்றும் Vx 0 என்று சொல்லலாம் அந்தச் சந்தர்ப்பத்தில்தான் இது ஆற்றலைச் சிதறடிக்கும் அதை நீங்கள் ஒரு மின்தடை மூலம் மாற்றலாம் பின்னர் நீங்கள் மின்தடை Rx மூலம் தற்போதைய மூலத்தை மாற்றலாம் மற்றும் Rx இன் மதிப்பு நிச்சயமாக I0 ஆல் வகுக்கப்பட்ட Vx க்கு சமமாக இருக்க வேண்டும் மேலும் சுற்றுவட்டத்தில் உள்ள மின்னழுத்தங்கள் மற்றும் மின்னோட்டங்களின் சுற்று நிலைகள் சரியாக இருக்கும் எந்தச் சுற்றுக்கும் இதைச் செய்யலாம் சப்ளையின் குறிப்பிட்ட மதிப்புகளுக்காக நாங்கள் முன்பு விவாதித்த அனைத்து சார்பு சுற்று மற்றும் பலவற்றின் எண் மதிப்புகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பின்னர் அந்த சார்பு சுற்றுகளில் உள்ள தற்போதைய மூலத்தை மின்தடையத்துடன் மாற்றலாம் மற்றும் சார்பு நிலை அப்படியே இருக்கும் இப்போது மின்தடையம் தற்போதைய மூலத்தைப் போலவே சிறப்பாக இருந்தால் நீங்கள் ஏன் தற்போதைய மூலத்தைப் பயன்படுத்த மாட்டீர்கள் இப்போது எல்லாம் சரியாக இல்லை உதாரணமாக நான் மீண்டும் சுற்று எடுக்கிறேன் அதனால் என்னிடம் 10 V மூலமும் 35 kΩ மின்தடையும் இருந்தது 200 µA தற்போதைய மூலத்துடன் எனது அசல் சுற்று உள்ளது எனவே இப்போது இதை M1 மற்றும் M2 என்று அழைக்கிறேன் நிலையான மின்னோட்டத்தைப் பயன்படுத்துவதற்கான முழு யோசனையும் டிரான்சிஸ்டர் டிரான்சிஸ்டரின் உணர்திறனை அளவுருக்களான த்ரெஷோல்ட் வோல்டேஜ் மற்றும் தற்போதைய காரணிக்கு குறைப்பதாகும் இப்போது அந்த உணர்திறன் இந்த சர்கியூட்க்கும் அந்த சர்கியூட்க்கும் வித்தியாசமாக இருக்கும் எனவே M2 இன் த்ரெஷோல்ட் மின்னழுத்தம் சில அளவு மாறுகிறது என்று வைத்துக்கொள்வோம் அதன் மூலம் மின்னோட்டம் இன்னும் சரியாக 200 µA ஆக இருக்கும் எனவே M2 இன் டிரான்ஸ் கடத்துத்திறன் மாறாது இது கருத்தில் கொள்ள எளிதான உதாரணம் எனவே VT அதிகரிக்கிறது M2 மின்னோட்டத்தை 200 µA மற்றும் gm 200 µS என்று வைத்துக்கொள்வோம் அடிப்படையில் இந்த மாற்றங்கள் எதுவும் இல்லை அதேசமயம் வாசல் மின்னழுத்தம் அதிகரித்தால் நான் இங்கு மின்னோட்டத்தைத் தீர்க்க முயற்சிப்பதைப் பற்றி முந்தைய பயிற்சியை நீங்கள் மேற்கொண்டால் மின்னோட்டம் மாறும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஐடி உண்மையில் சிறிதளவு குறையும் மற்றும் ஜிஎம் குறையும் நிலையான VGS சார்புநிலையை விட இது இன்னும் மிகச் சிறந்ததாக இருக்கும் ஆனால் உண்மையான தற்போதைய மூலத்துடன் அதைச் சார்பு செய்வது போல் நல்லதல்ல எனவே மின்தடை உண்மையில் தற்போதைய ஆதாரம் ஆனால் சில நேரங்களில் வசதிக்காக நீங்கள் அதைப் பயன்படுத்தலாம் நீங்கள் சமமான எதிர்ப்பை யூகிக்க முடியும் என தற்போதைய மூலத்தின் அதிகரிக்கும் எதிர்ப்பு முடிவிலி எனவே இந்த எதிர்ப்பின் பெரிய மதிப்பு தற்போதைய மூலத்தை மிகவும் நெருக்கமாக தோராயமாக மதிப்பிடுகிறது இப்போது உதாரணமாக தெவெனின் மற்றும் நார்டன் சமமானவற்றிலிருந்து உங்களுக்குத் தெரியும் உங்களிடம் பெரிய மின்னழுத்தம் மற்றும் பெரிய மின்தடை இருந்தால் அது சுமை எதிர்ப்பின் சிறிய மதிப்புகளுக்கான தற்போதைய ஆதாரமாக அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ செயல்படுகிறது எனவே அதே விஷயம் இங்கே வேலை செய்கிறது இந்த மின்தடை மிகப் பெரியதாக இருந்தால் இந்த மின்னழுத்தம் மிகப் பெரியதாக இருந்தால் அது தற்போதைய மூலத்தைப் போல செயல்படும் அதனால் ஒரு வித்தியாசம் நீங்கள் மின்தடையத்தைப் பயன்படுத்தும் போது உணர்திறன் உண்மையில் மோசமாகிறது மேலும் வேறு ஏதாவது கூடுதல் உணர்திறன் உள்ளது நீங்கள் விநியோக மின்னழுத்தம் பத்து V ஐ மாற்றினால் M2 க்கு என்ன ஆகும் அந்த மின்னழுத்தத்தின் மாற்றத்தைக் கூட அது காணாததால் அந்த மாற்றம் அனைத்தும் இந்த 200 µA தற்போதைய மூலத்தில் தோன்றும் எனவே M2 இன் தற்போதைய அல்லது டிரான்ஸ் கடத்துத்திறனில் எந்த மாற்றமும் இருக்காது அதேசமயம் நீங்கள் மின்னழுத்தத்தை M1 ஆக மாற்றினால் அல்லது நீங்கள் விநியோக மின்னழுத்தத்தை மாற்றினால் M1s மின்னோட்டங்கள் மாறும் இது 12V ஆக மாறினால் M1 இல் மின்னோட்டம் அதிகரிக்கும் எனவே விநியோக மின்னழுத்தத்திற்கான உணர்திறன் இந்த வழக்கில் பூஜ்ஜியமாகவும் மற்றொரு வழக்கில் பூஜ்ஜியமாக இருக்காது எனவே இது நிலையான தற்போதைய மூலத்தைக் காட்டிலும் தாழ்வானது ஆனால் இது நிலையான VGS ஐக் காட்டிலும் சிறந்தது இதைப் பயன்படுத்துவதற்கான உந்துதல் தற்போதைய ஆதாரங்களைத் தவிர்ப்பது குறிப்பாக தனித்த சர்கியூட்களில் ஏற்படும் உணர்திறன் மற்றும் பலவற்றின் பகுப்பாய்வு செயல்பாடு மற்றும் அசைன்மென்ட் சிக்கல்களில் நீங்கள் மேற்கொள்ளலாம் பின்னர் நீங்கள் தெளிவாக புரிந்துகொள்வீர்கள் மேலும் இது அதைவிட எவ்வளவு மோசமானது என்று புரிந்துகொள்வீர்கள்